அடுத்து நீங்கள் மின்னழுத்த ஒழுங்கு முறைக்கு வருகிறீர்கள் எனவே டிரான்ஸ்மிஷன் லைனின் மின்னழுத்த கட்டுப்பாடு இணைப்பின் இறுதியில் பெறும் மின்னழுத்தத்தின் சதவீத மாற்றமாக வரையறுக்கப்படலாம் முழு லோடு மின்னழுத்தத்தின் சதவிகிதமாக வெளிப்படுத்தப்படுகிறது லோடு இல்லாததில் இருந்து முழு லோடுக்கு செல்வதில் அதாவதுஉங்கள் சதவீத மின்னழுத்த கட்டுப்பாடு ஆகும் இது எல்லா இடங்களிலும் இந்த மக்னிடியுடு லோடாக கொடுக்கப்படலாம் நாம் எங்கு எடுத்தாலும் மக்னிடியுடு இருக்கும் அது மக்னிடியுடு மட்டுமே எடுக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் நான் மக்னிடியுடு சொல்ல மாட்டேன் வெறுமனே அனுப்பும் முனை பெறும் முனை என்று மட்டும் சொல்வேன் எனவே அது உண்மையில் VRNL என்பது பெறும் முனை லோடுஇல்லை மின்னழுத்த மக்னிடியுடு கழித்தல் இது இறுதி FL பெறுவது முழு லோடு மின்னழுத்த மக்னிடியுடு உள்ளது நீங்கள் ஒரு முழு லோடு மின்னழுத்தம் வகுத்தால் நீங்கள் ஒரு முழு லோடு மின்னழுத்தத்தைப் பெறுவது பொறுத்து எனவே VRFL மக்னிடியுடு பெருக்கல் நூறு RegulationVRNL |VRFL||VRFL|100 அதாவது VRNL இருக்கும் எல்லா இடங்களிலும் லோடு உள்ளது எனவே லோடு இல்லாத பெறும் முனையின் மின்னழுத்ததின் மக்னிடியுடு மற்றும் VRFL முழு லோடையும் பெறும் முனையின் மக்னிடியுடு இது சதவீத மின்னழுத்த ஒழுங்குமுறை எனவே எந்த லோடும் இல்லாத இடத்திலிருந்து முழு லோடுக்கு இணைப்பின் பெறும் முனையின் மின்னழுத்ததின் சதவீத மாற்றங்கள் என்று இது வரையறுக்கப்படுகிறது IR 0 எந்த லோடும் இல்லாதபோது IR 0 அதாவது நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள் எனவே எந்த லோடும் இல்லாதபோது IR 0 அதாவது இந்த சமன்பாடு IR 0 ஐ சமன்பாடு 1 என்று கூறலாம் பின்னர் IR 0 மற்றும் VR VR இல் நோலோடை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த சமன்பாட்டில் IR 0 ஐ இடுங்கள் இங்கே நீங்கள் VR VRNL நோலோடை இடுங்கள் பிறகு நீங்கள் VRNL VSA ஐப் பெறுவீர்கள் இது சமன்பாடு 8 இந்த சமன்பாட்டிலிருந்து இது புரிந்து கொள்ளத்தக்கது என்றாலும் நீங்கள் IR 0 மற்றும் VR VRNL மட்டுமே வைப்பீர்கள் எனவே நமக்கு கிடைக்கும் VRNL என்பது VR VSA க்கு சமமாக இருக்கும் இது சமன்பாடு 8 எனவே இந்த நோ லோடை VRNL VSA நீங்கள் முந்தைய சமன்பாட்டில் வைத்துள்ளீர்கள் அதாவது இது சமன்பாடு 7 அதாவது இந்த சமன்பாட்டில் நீங்கள் VRNLVSA வைத்துள்ளீர்கள் எனவே ஒரு முறை நீங்கள் VRNLVSA வைத்தவுடன் அது சிறிது எளிதாக்கவும் அதனுடைய மக்னிடியுடு VS ஆகவும் இருக்கும் இந்த Vs கழித்தல் மக்னிடியுடு A VRFL ஐ மக்னிடியுடு A VRFL கொண்டு வகுத்தால் அது 100 க்கு சமமாகும் எனவே இது சமன்பாடு 9 இப்போது ஒரு குறுகிய இணைப்பில் நீங்கள் A 1 பார்த்தீர்கள் எனவே மோடு A 1 மற்றும் ஒரு குறுகிய இணைப்புக்கு VR முழு லோடு VR க்கு சமம் RegulationVS |A||VRFL||A||VRFL|100 பிறகு ஒரு குறுகிய இணைப்பிற்கான இந்த வரைபடத்தை உங்கள் VR முழு லோடு VR க்கு சமமாக இருக்கும் எனவே அது அப்படியானால் அது இருந்தால் சதவீத மின்னழுத்த ஒழுங்கு முறையை கீழ்க்கண்டவாறு எழுதலாம் regulationVS VRVR அனைத்து மக்னிடியுடும் 100 ஆக இருக்கும் எனவே இது சமன்பாடு 10 ஆகும் இப்போது சமன்பாடு 10 மற்றும் 6 ஐப் பயன்படுத்தி நீங்கள் பெறுவீர்கள் இந்த விஷயத்தில் நாம் சமன்பாடு 6 க்குத் திரும்புவோம் இது சமன்பாடு 6 இது மக்னிடியுடு VS என்பது இந்த ஒரு V மக்னிடியுடு VR பிளஸ் க்கு சமம் மற்றும் இந்த சொல் அதாவது மக்னிடியுடு VS கழித்தல் மக்னிடியுடு VR IRcos δXsin δ க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த 10 வது சமன்பாடில் இல் உள்ள இந்த வெளிப்பாட்டில் மக்னிடியுடு VS மைனஸ் மக்னிடியுடு VR வகுத்தல் இந்த மக்னிடியுடு IRcos δXsin δ நீங்கள் அதை வைத்தால் இந்த சமன்பாடு சதவீத வோல்ட் கட்டுப்பாடு மக்னிடியுடு ஆக மாறும் இது சமன்பாடு 11 IRcos RXsin R VR 100 மேலே உள்ள வழித்தோன்றலில் பரிசீலனை செய்யப்படுகிறது R நேர்மறை பின்தங்கிய லோடு என்று கருதப்படுகிறது நமது ஃபேஸர் வரைபடத்தின்படி உங்கள் பின்தங்கிய லோடுR நேர்மறை இது R அதை நேர்மறை என்று நாம் கருதினோம் எனவே Rமுன்னணி லோடுக்கு எதிர்மறையாக இருக்கும் எனவே முன்னணி மின் காரணி லோடுக்கு இந்த மக்னிடியுடு Percentage voltage regulationI |VR| I ஏனெனில் R எதிர்மறையாக உள்ளது பிறகு cos cos R sin sin R எனவே Xsin R வரை மக்னிடியுடு VR இது சமன்பாடு 12 சமன்பாடு 11 மற்றும் 12 இலிருந்து மின்னழுத்த கட்டுப்பாடு என்பது இணைப்பு மின்னழுத்த வீழ்ச்சியின் அளவீடு என்பது தெளிவாகிறது மேலும் இது லோடு சக்தியின் காரணியைப் பொறுத்தது ஏனெனில் அடிப்படையில் இது ஒரு இணைப்பு மின்னழுத்த வீழ்ச்சி அல்லது இந்த சொற்றொடர் அல்லது இந்த சொற்றொடர் அடிப்படையில் இணைப்பு மின்னழுத்த வீழ்ச்சி மக்னிடியுடு VS மைனஸ் மக்னிடியுடு VR ஆனது இணைப்பு மின்னழுத்த வீழ்ச்சி இந்த I சொற்றொடருக்கு சமம் எனவே இது நீங்கள் வோல்டேஜ் டிராப் என்று அழைக்கும் மற்றும் லோடு சக்தி காரணி சார்ந்தது நிச்சயமாக இது லோடு சக்தி காரணி சார்ந்தது ஏனென்றால் நீங்கள் R இந்த Rஉண்மையில் இது லோடு மின்னோட்டக் கோணம் ஏனெனில் இது உங்களுடைய மின்னோட்டம் இந்த மின்னோட்டம் லோடுக்குச் செல்கிறது எனவே அது கோணம் மற்றும் அதன் கோணம் R இந்த பச்சை நிறம் R அதாவது இந்த உங்கள் லோடு சக்தி காரணியைப் பொறுத்தது எனவே அடிப்படையில் அதன் லோடு கோணம் மற்றும் லோடு மின்சாரம் கோணம் R மற்றும் பெறும் இறுதி மின்னழுத்தம் அதாவது இது சமன்பாடு 12 ஐ சார்ந்துள்ளது எனவே இந்த குறுகிய இணைப்புயில் நீங்கள் செய்யும் இந்த கணித வெளிப்பாட்டில் நீண்ட இணைப்பு நடுத்தர இணைப்பு மற்றும் குறுகிய இணைப்பு நடுத்தர இணைப்பு மற்றும் நீண்ட இணைப்பு அதன் பிறகு அந்த எண்கள் தெரியும் அடுத்தது நடுத்தர டிரான்ஸ்மிஷன் லைன் பொதுவாக 80 கிலோமீட்டருக்கு மேல் மற்றும் 250 கிலோமீட்டருக்குள் உள்ள இணைப்புகளை நடுத்தர நீளக் இணைப்பு என்று அழைக்கிறோம் மேலும் லைன் சார்ஜ் மின்னோட்டம் பாராட்டத்தக்கதாகிறது மற்றும் ஷன்ட் கொள்ளளவை இவ்வளவு நீண்ட இணைப்பில் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் சார்ஜிங் கொள்ளளவை அல்லது ஷன்ட் அட்மிடடு கருத்தில் கொள்ள வேண்டும் அட்மிடன்ஸ் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இப்போது இந்த விஷயத்தில் இது ஒரு நடுத்தர நீண்ட இணைப்பு மற்றும் ஒரு நாமினலான பிரதிநிதித்துவம் என்று அர்த்தம் உங்கள் சார்ஜிங் சேர்க்கை எதுவாக இருந்தாலும் மொத்த சார்ஜிங் சேர்க்கை உள்ளது உங்களுக்கு இரு பக்கமும் கட்டப்பட்டுள்ளது என்று அர்த்தம் இந்த பக்கம் Y2 மற்றும் இந்த பக்கம் Y2 எனவே இது ஒரு நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது இது டிரான்ஸ்மிஷன் லைன் Z R j X மற்றும் இது லோடு எனவே அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் Vs பெறும் இறுதி மின்னழுத்தம் VR மற்றும் இது உங்கள் அனுப்பும் இறுதி மின்னோட்டம் IS இங்கேயேIC1 IC2 இதன் மூலம் சரியான மின்னோட்டத்தைக் காட்டவில்லை இது ஒரு IS இது IL மீண்டும் இந்த பெறும் முனை மின்னோட்டம் IR இது இந்த IL ஐ லோடு செய்கிறது IL என்பது இணைப்பு லோடு செய்யவில்லை என்று அர்த்தம் மற்றும் பெறும் இறுதி மின்னோட்டம் IR இது உண்மையில் லோடு மின்னோட்டம் மற்றும் IL என்பது I இணைப்பு இது நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் வழி இந்த லோடு மற்றும் பெறும் மின்னழுத்தம் VR லோடு முழுவதும் மின்னழுத்தம் VR உள்ளது நீங்கள் இப்போது இந்த அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் என்று நீங்கள் அழைப்பதற்கு சென்றாள் அனுப்பும் இறுதி மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் நாமினல் மாதிரிக்கான A B C D பாரமீட்டர்ஸ் வடிவத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே KCL இலிருந்து IL ஆல் நியமிக்கப்பட்ட தொடரின் மின்மறுப்பு மின்னோட்டம் எனவே IL என்பது IR க்கு சமம் இது பொருந்தும் இந்த கட்டத்தில் நீங்கள் சட்டத்தின் காரணத்தை பயன்படுத்த வேண்டும் மற்றும் மின்னோட்டம் இதன் மூலம் Y2 இது ஷன்ட் அட்மிடன்ஸ் Y2 VR அதனால்தான் KCL இலிருந்து இந்த இணைப்பு மின்னோட்டம் IL IR Y2 VR இது சமன்பாடு 13 இங்கே KCL ஐப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே KVL இலிருந்து அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் இதுதான் இந்த வளையத்தில் நீங்கள் KVL ஐ பயன்படுத்துகிறீர்கள் எனவே உங்கள் VS என்பது Z IL VR க்கு ஆக சமமாக மாறும் எனவே நாம் முதலில் இந்த VR முதலில் எழுதுகிறோம் எனவே VS VR Z IL சமன்பாடு 14 இப்போது நான் இந்த வெளிப்பாடு IL ஐ இங்கே மாற்றி அமைக்கிறேன் அவ்வாறு செய்தால் VS கிடைக்கும் இது சமன்பாடு 14 மற்றும் 13 க்கு சமம் VS1ZY2VRZIR இது சமன்பாடு 15 ஆகும் எனவே அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் VR மற்றும் IR இடையே ஆன உறவு நமக்கு கிடைத்த இந்த சமன்பாடு 15 இதேபோல் அனுப்பும் இறுதி மின்னோட்டம் IS IL Y2 VS எனவே இறுதி மின்னோட்டத்தை அனுப்பும் இந்த KCL ஐ இந்த இடத்தில் முதல் விதியின் காரணமாக பயன்படுத்துகிறோம் எனவே இது IS இந்த கிளை மின்னோட்டம் IL Y2 VS Y2 VS 1 ஷன்ட் அட்மிடன்ஸ் பெருக்கல் இந்த VS மின்னழுத்தம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் IS IL Y2 VS பெறுவீர்கள் இப்போது 16 15 சமன்பாடுகளிலிருந்து மற்றும் 13 ஆகையால் நான் இந்த சமன்பாட்டில் மாற்றுகிறேன் நீங்கள் இந்த 16 வது வெளிப்பாட்டில் மாற்றுங்கள் இது IL மற்றும் VS இன் செயல்பாடில் நீங்கள் IL ஐ மாற்றி அமைத்தால் இந்த சமன்பாட்டில் இதற்கு சமம் மற்றும் VS இந்த வெளிப்பாட்டிலிருந்து நீங்கள் இங்கே மாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றினால் மற்றும் எளிமைப்படுத்தினால் கீழ்க்கண்டது கிடைக்கும் IS Y1ZY4 VR1ZY2IR this is 17 எனவேVS IS உறவின் அடிப்படையில் உங்களுக்கு VR மற்றும் IR இப்போது இதை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்கவும் எனவே VS IS 1ZY2 Z Y 1ZY4 1ZY2 VR மீது IR இது சமன்பாடு 18 VS IS 1ZY2 Z Y 1ZY4 1ZY2 VR IR எனவே இது A இது B இது C D A உங்கள் D க்கு சமம் எனவே நடுத்தர டிரான்ஸ்மிஷன் லைன் என நீங்கள் அழைப்பதற்க்கு இந்த ABCD பாரமீட்டர்ஸ் எனவே ABCD பாரமீட்டர்ஸ் A 1ZY 2 B Z C Y1ZY 4 மற்றும் D மீண்டும் A 1ZY 2 எனவே நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன் என்று அழைக்கும் ஊடகத்திலிருந்து ABCD பாரமீட்டர்ஸ் பெற்றோம் அடுத்தது அந்த நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் எனவே குறுகிய மற்றும் நடுத்தர நீள இணைப்புகளுக்கு துல்லியமான மாதிரி பாரமீட்டர்ஸ் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கருதி பெறப்பட்டன எந்த வகையிலும் குறுகிய இணைப்புக்கு நாம் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை நடுத்தர இணைப்புக்கு அட்மிடன்ஸ் இரு பக்கமும் பாதி பாதி என்று கருதுகிறோம் பின்னர் அதைப் பயன்படுத்துவதற்கான மற்றொரு விஷயம் முறை மாதிரி நான் சொல்ல விரும்பும் ஒரே ஒரு விஷயம் அந்த T T நெட்வொர்க்கைப் பயன்படுத்த வேண்டாம் நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் என்று நீங்கள் கருதினால் உங்களிடம் டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த பக்கம் Z2 மற்றும் இந்த பக்கம் Z2 மற்றும் Y ஐ இங்கே வைத்தால் இந்த பக்கம் உங்கள் VS பிளஸ் மைனஸ் இந்தப் பக்க லோடு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இந்தப் பக்கம் நாம் லோடை காட்டவில்லை இதை வரையவும் இது உங்கள் Y மற்றும் இது Z2 ஆக இருந்தால் நீங்கள் இந்தப் பக்கம் வைத்தால் என்ன ஆகும் இது T நெட்வொர்க் என்றால் நீங்கள் ஒரு கூடுதல்நோடு உருவாக்குவதன் மூலம் உங்கள் பிரச்சனை மேலும் சிக்கல் ஆகிவிடும் மற்றும் லைன் இம்பெடன்ஸ் பாதி இந்த பகுதி பாதி இந்த பகுதி பக்கம் மொத்த Z இந்த பக்கம் Z2 Z2 மற்றும் நீங்கள் Y செய்தால் ஒரே பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் இன்னும் ஒரு நோடை உருவாக்குகிறீர்கள் அதாவது டிரான்ஸ் பவர் சிஸ்டத்தில் உங்கள் பலநோடுகள் பஸ் பார் உள்ளது எனவே பல இணைப்புகள் உள்ளன ஒவ்வொரு இணைப்புயிலும் ஒரு கூடுதல் பஸ் பார்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் இது பிரச்சினையின் பரிமாணத்தை அதிகரிக்கும் அதனால்தான் இந்த கேரிக்கு நாம் T நெட்வொர்க்கைப் பயன்படுத்துவதில்லை அல்லது லைன் மாடலிங்கிற்கு நாம் முறையை பயன்படுத்துவோம் இதன் பொருள் என்னவென்றால் 250 கிலோமீட்டருக்கும் அதிக நீளமாக இணைப்புகள் இருந்தால் அதை நீண்ட பரிமாற்ற இணைப்புகள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் துல்லியமான தீர்வுக்கு பாரமீட்டர்ஸ் இணைப்பின் நீளத்திற்கு ஒரே சீராக விநியோகிக்கப்படும் அதாவது ஒவ்வொரு புள்ளியிலும் மின்னழுத்தமும் மின்னோட்டமும் இடத்திற்கு இடம் மாறுபடும் அது இணைப்பின் நீளத்திற்கு ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படும் அந்த விஷயத்தில் மின்னழுத்தம் மற்றும் மின்சாரம் இணைப்பில் ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியில் மாறுபடும் இப்போது இந்த பிரிவில் இந்த வெளிப்பாடு மற்றும் மின்னழுத்தத்திற்கான வோல்ட்கான வெளிப்பாடு மற்றும் இணைப்பில் எந்த புள்ளியிலும் மின்சாரம் பெறப்படும் பின்னர் இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நாம் ஒரு சமமானதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் முதலில் நீங்கள் ஒன்றுக்குச் செல்வீர்கள் பின்னர் அதற்கு சமமான இப்போது இதற்குச் செல்வதற்கு முன் நீங்கள் முதலில் இந்த வரைபடத்தைப் பாருங்கள் இது ஒரு நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் பின்னர் இந்த தூரத்தை நாம் பெறும் முனையிலிருந்து அனுப்பும் முனை வரை அளக்கிறோம் இது எண்ட் வோல்டேஜ் VS அனுப்புகிறது பிளஸ் மைனஸ் இது VR என்று காட்டப்படும் இந்த டேஷ் டேஷ் என்பது ஒரு நீண்ட இணைப்பு மற்றும் இந்த பக்கத்திலிருந்து நாம் இப்போது தூரத்தை அளவிடுகிறோம் எனவே நாம் பெறும் மொத்தக் இணைப்பின் நீளம் இங்கிருந்து இங்கே வரை l எனவே தொலைவில் உள்ள முடிவைப் பெறுவதிலிருந்து x ஒரு சிறிய தூரத்தை நாம் கருதுகிறோம் எனவே நாம் x ஐ கருத்தில் கொள்கிறோம் எனவேx தொலைவில் இந்த மின்னழுத்தம் மற்றும் இது உங்கள் x ∆x எனவே இங்கே நாம் x தூரத்தில் மின்னழுத்தம் இங்கே V என்று எழுதுகிறோம் மற்றும் இந்த சிறிய நீளம் ∆x அது மீண்டும் சிறிய y ஆகிறது அது ஆரம்பத்தில் ஒரு யூனிட்நீளத்திற்கு மொத்த சேர்க்கை அல்ல நான் சிறிய பெயரிடப்பட்ட பெயரைக் கொடுத்து கொண்டிருந்தேன் அது ஒரு சிறிய யூனிட்நீளத்திற்கு மின்மறுப்பு மற்றும் y என்பது ஒரு யூனிட்நீளத்திற்கு மின்தடை மற்றும் ∆x நீளம் மீட்டர் இருக்கலாம் எனவே இந்த சிறிய Y Δx சிறிய Y Δx வழிமுறையாக நாம் எடுத்துஇந்த சிறிய அதிகரிப்பு மின்னழுத்தத்தைத் π மாதிரி மற்றும் x தொலைவில் மின்னழுத்தம் V இந்த ஒரு ஃபேஸர் அளவாகும் மற்றும் x ∆x தொலைவில் இந்த மின்னழுத்தம் V x ∆x மற்றும் இந்த தூரத்தில் இங்கே மின்னோட்டம் I x ∆x இது வரை உங்களுக்கு புரியும் என்றால் எல்லாம் புரியும் அதாவது நீளத்தை நாம் தெரு முனையில் இருந்து அளவிடும்போது நீளம் x தொலைவில் இந்த சிறிய அதிகரிப்பு நீளத்தை ∆x என்று கருதுகிறோம் எனவே இதற்காக இந்த சிறிய விஷயத்திற்குச் சென்றால் எடுத்துக்காட்டாக பிரதிநிதித்துவம் எனவே இது சிறிய y பெருக்கல் ∆x தொலைவில் x மின்னழுத்தம் V மற்றும் x ∆x V x ∆x இங்கே x தொலைவில் உள்ள மின்னோட்டம் இங்கே இந்த பிரிவில் சிறிய அதிகரிக்கும் பிரிவில் இது I மற்றும் இது சிறிய z ∆x சிறியது இந்த பிரிவுக்கு சிறியது இந்த மின்மறுப்பு z என்பது ஒரு யூனிட்நீளத்திற்கு மின்தடையத்தில் ∆x ஆல் பெருக்கப்படுகிறது மேலும் இந்த பக்கம் I x ∆x மின்சாரம் எனவே இது VS எனவே ஆனால் இவை எப்படியும் அனுப்பும் முனை அல்ல இதை அனுப்புவது சிறிய தூரம் x தொலைவில்அனுப்புதல் முனை வெகு தொலைவில் உள்ளது அதே போல் இது டேஷ் டேஷ் என்று காட்டப்பட்டுள்ளது அதாவது பெறும் முனை வெகு தொலைவில் உள்ளது எனவே இப்போது இந்த விளக்கத்துடன் இது படம் 4 நான் எல்லாவற்றையும் சொன்னேன் எனவே இது நீளத்தின் ஒரு கட்டமாகும் இது சமநிலை அமைப்பு ஃபேசர் மின்னழுத்தம் மற்றும் இந்த பிரிவின் இருபுறமும் உள்ள மின்னோட்டம் தூர செயல்பாடாகக் காட்டப்படுகிறது இப்போது இந்த விஷயத்தில் நாம் KVL பயன்படுத்துகிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை KVL ஐப் பயன்படுத்தினால் இந்த மின்னழுத்தம் V V x ∆x ஆகும் அது உண்மையில் இந்த மின்னழுத்தம் V x ∆x இது உண்மையில் V எனவே நீங்கள் இங்கே KVL ஐப் பயன்படுத்தினால் V x ∆x அதன் சிறிய Z பெருக்கல் உங்கள் V ஆக இருக்கும் இதன் பொருள் V x ∆x என்பது சிறிய z ∆x I V க்கு சமம் இதன் பொருள் V பிளஸ் I V x ∆x இது இங்கே மின்னழுத்தம் இது முழுவதும் சிறிய z ∆x I V க்கு சமம் எனவே இந்த சமன்பாடு எழுதப்பட்டுள்ளது அதாவது Vx∆x V∆x z∆x இது சமன்பாடு 19 அதாவது ∆x என்பது 0 ஆக முனைகிறது இந்த சமன்பாடில் Δxஎன்பது 0 ஆக முனைகிறது ஆனால் இந்த சமன்பாடு dVdx என்று எழுதலாம் இங்கே நான் தவற விட்ட ஒன்று V என்பது ஒரு ∆x உண்மையில் அது I அது Iஇங்கு எழுதுவது சிறிய z I எனவே அந்த வகையில் dVdx என்பது பின்னர்சிறிய z I க்கு சமமாக இருக்கும் இது சமன்பாடு 20 இதேபோல் Δx என்பது 0 ஆக முனைகிறது எனவே இது சமன்பாடு 20 ஆகும் அதேபோல நீங்கள் KCLI ஐப் பயன்படுத்தினாள் I பின் Ix ∆x ஆக மாறும் இங்கே மின்சாரம் முதல் ஓட்டத்திற்கான காரணத்தை இங்கே பயன்படுத்துங்கள் எனவே Ix ∆x உங்கள் I க்கு சமமாக இருக்கும் அதாவது இந்த கிளை மின்னோட்டம் I இந்த பிரிவு மின்னோட்டம் I y ∆x பெருக்கல்V x ∆x எனவே பிளஸ் y ∆x பெருக்கல் V x ∆x எனவே உங்கள் முதல் விதி என்று அழைக்கப்படுவதை நீங்கள் இங்கே பயன்படுத்துகிறீர்கள் எனவே I x ∆x இதன் மூலம் I பிளஸ் மின்னோட்டமாக இருக்கும் இது ஷன்ட் அட்மிடன்ஸ் y சிறிய y ∆x V x ∆x எனவே இது தான் உங்கள் தற்போதைய சமன்பாடு இப்போது கீழ்கண்டவாறு நீங்கள் எழுதலாம் Ix∆x I∆x yVx∆x இப்போது ∆x என்பது 0 ஆக முனைவதால் நீங்கள் dI dx yV ஐ எழுதலாம் ∆x என்பது 0 ஆக முனைகிறது எனவே இது சமன்பாடு 22 இப்போது அடுத்து நீங்கள் டிஃபரெண்ஷியல் இகுவேஸன் 20 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் டிஃபரெண்ஷியல் இகுவேஸன் 20 ஐ சமன்பாடு 22 க்கு மாற்றாக எடுத்துக்கொண்டால் நமக்கு d2V dx2 z small z dI dxகிடைக்கும் மற்றும் இந்த dI dx நீங்கள் இந்த சமன்பாட்டின் வழித்தோன்றலை எடுத்துக் கொள்ளுங்கள் d2V dx2 z dI dx மற்றும் dI dxஎதுவாக இருந்தாலும் இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் மாற்றீடு செய்துள்ளீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு அந்த z சிறிய y V கிடைக்கும் அதாவது d2V dx2 small zSmallyVx 0 இது சமன்பாடு 23 நீங்கள் கருதுவது அடுத்த 2 zy என்று சிறிய z சிறியy அது 2 இது சமன்பாடு 24 எனவே இந்த சமன்பாட்டில் zy க்கு பதிலாக நீங்கள் 2ஐ மாற்றுகிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் d2Vdx2 2V 0 இது சமன்பாடு 25 எனவே இது இரண்டாம் நிலை டிஃபரெண்ஷியல் இகுவேஸன் இப்போது இந்த சமன்பாட்டின் பொதுவான தீர்வு இந்த இரண்டாம் நிலை டிஃபரெண்டில் இகுவேஸன் எனவே இந்த சமன்பாடு பொதுத் தீர்வு சமமாக உள்ளது நீங்கள் பொதுவாக VxC1eγxC2e γx என்று எழுதலாம் இது சமன்பாடு 26 C1 C2 அனைத்தும் ஆரம்ப நிலைகளை வைத்து நாம் பெறலாம் அதை நாம் பிறகு பார்க்கலாம் எனவே இது சமன்பாடு 26 எனவே உண்மையில் ப்ரோபகேஸன் கான்ஸ்டன்ட் என அழைக்கப்படும் அது γ α jβ zy ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் 2 நாம் z y எடுத்துள்ளோம் எனவே γ jy மன்னிக்கவும் zy உங்கள் γ α jβ zy இது சமன்பாடு 27 அது ப்ரோபகேஸன் கான்ஸ்டன்ட் என அழைக்கப்படுகிறது இப்போது உண்மையான பகுதி அட்னுவேஷன் கான்ஸ்டன்ட் என்றும் கற்பனை பகுதி ஃபேஸ் கான்ஸ்டன்ட் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் யூனிட் நீளத்திற்கு ரேடியனில் அளக்கப்படுகிறது பின்னர் α அந்த நேரத்தில் எண் வந்தால் பின்னர் பார்ப்போம் எனவே இது அடுத்தது எனவே நீங்கள் இப்போது சமன்பாடு 20 லிருந்து C1 மற்றும் C2 மாறிலிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சமன்பாட்டிலிருந்து dV dx zI நாம் Ix1small zdVdVdx என்று எழுதலாம் எனவே இதை நீங்கள் dVdx என்று V வெளிப்பாடை அழைக்கிறீர்கள் V க்கு வெளிப்பாடு கிடைத்துள்ளது எனவே நீங்கள் இந்த சமன்பாடு dV dx இன் வழித்தோன்றலை எடுக்கிறீர்கள் இதன் வழித்தோன்றலை எடுத்து இங்கே மாற்றீடு செய்யலாம் மற்றும் x ஐப் பொறுத்து இதன் வழித்தோன்றலை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மாற்றீட்டை இங்கே செய்கிறீர்கள் எனவேநான் வழித்தோன்றல்களைக் காண்பிக்கவில்லை அவை புரிந்துகொள்ளக்கூடிய மிக எளிய விஷயம் I zC1eγx C2e γx நீங்கள் வழித்தோன்றல் எடுத்து மற்றும் மாற்றீட்டை செய்தாள் உங்களுக்கு கீழ்க்கண்டது கிடைக்கும் I zC1eγx C2e γx இப்போது அந்த γ zy நாம் பார்த்திருக்கிறோம் எனவேI root overzy z எனவே அது z என்பதால் z z ஒரு z நாம் ரத்து செய்கிறோம் எனவே yz C1eγx C2e γx இப்போது அல்லது நாம் வரையறுகிறோம் I 1ZCC1eγx C2e γx அங்கு ZC ஆனது பண்பு மின்மறுப்பு என அறியப்படுகிறது மற்றும் இது yz சிறியது மூலம் வழங்கப்படுகிறது எனவே ZC உங்கள் ரூட் என கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் zy என அழைப்பதை விட ஏனெனில் பரஸ்பரம் எடுக்கப்பட்டது அது புரிந்துகொள்ளக்கூடியது அடுத்து நகரும் முன் ZC உண்மையில் சிறிய zy ரூட் ஓவர் ரூட் ஓவர் z பெருக்கல் நியுமரேடா் அண்ட் டினாமினேடர் வகுத்தல் இணைப்பின் l நீளதிற்க்கு சமம் அடிப்படையில் கேப்பிடல் Z ரூட் ஓவர் கேப்பிடல் Z வகுத்தல் கேப்பிடல் Y அது ஒரு யூனிட் நீளத்தின் l l என்பதால் பெருக்கினால் கேப்பிடல் Z வகுத்தல் கேப்பிடல் Y இது டிரான்ஸ்மிஷன் லைன் ZC இன் கேரக்டா்ஸ்டிக் இம்பெடன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இப்போது x 0 V VR இந்த வரைபடத்தைப் பார்க்கவும் பெறும் முனையிலிருந்து இந்த தூரம் அளவிடப்படுகிறது எனவே x 0 ஆக இருக்கும்போது V VR ஆக இருக்கும் V 0 என்பது VR க்கு சமமாக இருக்கும் எனவே x 0 V VR மற்றும் சமன்பாடு 26 இல் இருந்து நமக்கு VR C1 C2 கிடைக்கும் எனவே இந்த சமன்பாடு x 0 இருக்கும்போது V VR அது C1 C2 VR எனவே C1 C2 VR இது சமன்பாடு 30 இப்போது x 0 I IR ஆக இருக்கிறது எனவே x 0 எனும் போது இது பெறும் முனை மின்னோட்டம் எனவே I IR எனவே இது சமன்பாடு 28 எனவே இந்த 28 வது சமன்பாட்டில் x 0 I IR என்று நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு IR1ZC கிடைக்கும் எனவே சமன்பாடு 30 மற்றும் 31 ஐ தீர்க்கவும் இது C1 மற்றும் C2 கானது நீங்கள் அதைத் தீர்த்தாள் உங்களுக்கு C1VRZCIR2 கிடைக்கும்இது சமன்பாடு 32 மற்றும் C2VR ZCIR2 கிடைக்கும் இது சமன்பாடு 33 எனவே C1 மற்றும் C2 இரண்டு மாறிலிகளும் மதிப்பீடு செய்யப்படுகின்றன அடுத்து C1 மற்றும் C2 இன் மதிப்பால் சமன்பாடு 26 மற்றும் 28 மாற்றீடு செய்யப்படுகிறது ஏனென்றால் அப்போது மட்டுமே நீங்கள் V மற்றும் I வெளிப்பாட்டை பெறுவீர்கள் சமன்பாடு 26 V க்கு வெளிப்பாடு மற்றும் I க்கு சமன்பாடு 28 வெளிப்பாடு எனவே நாம் C1 மற்றும் C2 மதிப்பை மாற்றுகிறோம் எனவே இது சமன்பாடு 34 மற்றும் இது சமன்பாடு 35 இங்கே நீங்கள் C1 C2 ஐ மாற்றுகிறீர்கள் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் மறுசீரமைக்கிறீர்கள் இந்த சமன்பாட்டை மின்னழுத்தத்திற்கு மற்றும் மின்னூட்டத்திற்கு மறுசீரமைக்கலாம் எனவே முதலில் நீங்கள் V சமன்பாட்டை மறுசீரமைக்கவும் எனவே v இதுபோல முடியும் V eγxe γx2VRZCeγx e γx2IR அதேபோல் I சமன்பாட்டை மறுசீரமைக்கப்படலாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் I eγx e γx2ZCVReγxe γx2IR இது சமன்பாடு 37 அதாவது V மற்றும் I நீங்கள் VR IR இன் அடிப்படையில் பெற்றுள்ளீர்கள் இந்த ஆரம்ப நிலையில் வைத்து அனைத்து மதிப்பீடுகளையும் செய்வதன் மூலம் V மற்றும் I VR IR இன் அடிப்படையில் மற்றும் சில மாறிலிகள் உள்ளன எனவே இந்த சொல் உண்மையில் காஸ் ஹைபர்போலிக் மற்றும் இந்த சொல் உண்மையில் சைன் ஹைபர்போலிக் அதாவது இந்த விஷயத்தை V என்று எழுதலாம் இது இந்த காஸ் ஹைபர்போலிக் x right x க்கு சமம் மற்றும் இது சைன் ஹைபர்போலிக்x எனவே இந்த சமன்பாட்டை V γx VRZCsinh γx IR என்று எழுதலாம் இது சமன்பாடு 38 அதேபோல் Ix1Zc sinh γxVRcosh γxIR இது சமன்பாடு 39 ஆனால் நம்முடைய ஆர்வம் இணைப்புயின் அனுப்பும் முனைக்கும் பெறுதல் முனைக்கும் இடையிலான உறவாகும் ஆகையால் x l ஆக இருக்கும் போது V VS மற்றும் I IS எனவே தூரம் இங்கிருந்து அளவிடப்படுகிறது இது மொத்த இணைப்பின் நீளம் l எனவே பெறுதல் முனையிலிருந்து அனுப்பும் முனை வரை தூரம் அளவிடப்படுகிறது அதனால் x x l உங்கள் V VS அதாவது x l V VS மற்றும் இந்தப் பக்கமும் x l இருக்கும் போது இந்த இடத்தில் உங்கள் I என்பது ISக்கு சமமாக இருக்கும் எனவே I என்பது IS ஆக மாறும் எனவே இங்கே நாம் இந்த சமன்பாட்டை எழுதுகிறோம் x l ஆக இருக்கும்போது V VS I IS எனவேVS சமமாக பின்னர் γx பதிலாக போகும் அது γl VRZCsinh γl IR ஆகும் இது சமன்பாடு 40 அதேபோல் இது சமன்பாடு 41 IS 1Zc sinh γlVRcosh γlIR நன்றி